எனவே அதை நாங்கள் இங்கே முடித்து விட்டோம் Vac கோணம் I என்றால் அதாவது Vca மற்றும் Vac இடையே உள்ள கோணம் 180 டிகிரி எதிர் என்று இது புரிந்துகொள்ளத்தக்கது இங்க கோணம் 30 டிகிரி என்று நான் காண்பித்துள்ளேன் எனில் இந்த கம்பிகளுக்கு இடையேயானா மின்னழுத்தம் அதாவது Vac Van யிலிருந்து 30 டிகிரி பின்தங்கியுள்ளது ஒரு அன் ட்ரான்ஸ்போஸ்ட் கம்பிக்கு இவை அனைத்தும் தெரிந்தது அதாவது இந்த முன்னேற்றத்திற்கான கோவை சற்று சிக்கலாக மாறுகிறது எனவே சமன்பாடு 5 ஐ மறுமுறை பயன்படுத்தவும் மற்றும் Vab எனும் மின்தொடா மின்னழுத்தமானது Vab 120 எனவே ஏற்கனவே வருவித்து சமன்பாடு 5 ஐ பயன்படுத்தவும் இந்த நிலையை நீங்கள் பார்த்தால் இந்த உள்ளமைவை நீங்கள் காண்கிறீர்கள் நீங்கள் சரியாகப் பயன்படுத்துகிறீர்கள் எனவே அது இது சமன்பாடு 1 சரியா ஏனென்றால் Vab 𝑉∟300 சரியா அதனால் இது 𝑉∟300 சமன்பாடு 1 ன் மூலம் இந்த கோவை 𝑉∟300 ற்கு சமமாகும் அதேபோல் Vac என்பது Vab Vac 3 Van ஆகும் எனவே அதாவது இந்த உறுப்பு நீக்கப்படும் ஏனென்றால் இந்த கத்தியின் Vac a to c ஐ கருத்தில் கொள்ளும்பொழுது எனவே 𝑞𝑏 எனும் கடத்தி மற்றும் இந்த பக்கம் b மற்றும் இந்த பக்கம் D என்று கொண்டால் 𝑞𝑏 𝑙n என்று கிடைக்கும் எனவே இதனால்தான் இது 𝑞b ln DDஎன்று கிடைக்கும் அதாவதுln 1எனும் இந்த உறுப்பு 0 என்று சிதைந்து விடும் எனவே இந்த கோவையில் 0 என்று நான் எங்கும் எழுத மாட்டேன் எனவே இதனை 0 என்று எடுத்துக்கொண்டு மதிப்பிடல் நமக்கு கிடைப்பது 𝑞c ln r2Dஎன்பது 𝑉∟−300 டிகிரி இங்கே Vac 𝑉∟−300 டிகிரி ஆகும் அதாவது Vac 𝑉∟−300 டிகிரி சரியா இப்போது நாங்கள் அதைப் பற்றி விவாதித்தோம் எனவே இது சமன்பாடு 2 இப்போது 𝑞𝑎 𝑞𝑏 𝑞𝑐 0 ஏனென்றால் இது சரிசமநிலையுடைய அமைப்பு மற்றும் இது 𝑞𝑏 −𝑞𝑎 𝑞𝑐 என்பது சமன்பாடு 3 ஆகும் சமன்பாடுகள் 1 மற்றும் 3 லிருந்து 𝑞𝑏 −𝑞𝑎 𝑞𝑐 என்று பிரதியிட்டால் 2qaln Drqcln D2r20V∟ 30என்று கிடைக்கும் இது நமது சமன்பாடு 4 ஆகும் இதேபோல் அடுத்தவற்றை தீர்த்தாள் இந்த கோவை 𝑞𝑎 மற்றும் 𝑞𝑐 ஐ பொறுத்தது இந்த சமன்பாடு 2 𝑞𝑎 மற்றும் 𝑞𝑐 ஐ சார்ந்தது ஏனென்றால் இந்த உறுப்பு 0 என்று கொண்டு நீங்கள் சமன்பாடு 2 மாற்று 4 ஐ தீருங்கள் எனவே சமன்பாடுகள் 2 மற்றும் 4 ஐ தீர்க்கும்பொழுது நமக்கு தேவையானது 𝑞𝑎 மற்றும் அதேபோல் 𝑞𝑐 அகையவற்றை கணக்கிடலாம் நமது விருப்பம் மின்னூட்டத்தை கணக்கிடுவது சரியா இது உண்மையில் கூலொம்ப் அதாவது கூலொம்ப் பெர் மீட்டர் சரியா எனவே இதை தீர்குக்பொழுது நமக்கு கிடைப்பது கூலொம்ப் பெர் மீட்டர் ஆகும் சரியா எனவே இந்த கோவை சிக்கல் எங்கள் ஆகும் ஏனெனில் நம்மிடம் 30 டிகிரி எனும் கோணம் கொண்டுள்ளது சரியா ஏனென்றால் நமது கம்பி அன் ட்ரான்ஸ்போஸ்ட் ஆகும் எனவே இந்த தருவாயின் மின்னேற்ற மின்னோட்டம் aIa 𝜔 ∗ 𝑞𝑎 ∟90 டிகிரி ஆகும் சரியா அதாவது 2𝜀0 ∗ 𝑞𝑎 ∟ − 90 டிகிரி எனவே தருவாய் a ன் மின்னேற்ற மின்னோட்டம் எனவே Ia விற்கு பதிலாக மின்னேற்ற மின்னோட்டதை நான் Ica என்று குறிக்கிறேன் தருவாய் a ன் மின்னேற்ற மின்னோட்டம் 𝜔 ∗ 𝑞𝑎 ∟90 ஆகும் மற்றும் பொதுவாக q என்பது CV ஆகும் எனவே மின்னேற்ற மின்னோட்டத்தை நேரடியாக நம்மால் 𝜔 ∗ 𝑞𝑎 ∟90 என்று எழுத முடியும் மற்றும் இது 𝑞𝑎 காண கோவை எனவே நம்மிடம் ஒரு அன் ட்ரான்ஸ்ம்ப்செட் கம்பி உள்ளது என்றால் அதன் மின்னூட்டம் என்பது சிக்கல் எண்களாக இருக்கும் சரியா எனவே இது உங்கள் கோவை என்று அழைக்கப்படுகிறது எனவே மிகவும் கடினமான ஒன்றல்ல நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயங்கள் அனைத்தையும் நான் சரியாக விளக்க முயற்சித்துள்ளேன் எனவே அடுத்த எடுத்துக்காட்டிற்கு செல்லலாம் எனவே இந்த அமைப்பு கொண்ட கடத்திகள் ஒற்றை தருவாயின் கம்பிகளுக்கு இடையான மின்தேக்கத்திறனை கண்டறியவேண்டும் ஒரு மின் சுற்றுவலியில் உள்ள 3 கம்பிகள் 0 2 டயாமீட்டர் மற்றும் மற்றறொரு சுற்றுவலியில் 2 கம்பிகள் 0 4 டயாமீட்டர் கொண்டுள்ளது இந்த எடுத்துக்காட்டிற்கு பிறகு மின்தேக்கத்திறனைப்பற்றி பார்ப்பதை நாம் நிறுத்திக்கொள்ளலாம் எனவே இதுதான் மின்தேக்கத்திறனை பற்றி நாம் பார்க்கும் கடைசி எடுத்துக்காட்டாகும் எனவே க்ஸ் எனும் கலப்பு கடத்திகளுக்கு மின் தூண்டுதோறணை நாம் ஏற்கனவே தீர்த்துள்ளோம் இங்கே 3 கடத்திகள் உள்ளன எனவே m 3 மற்றும் இரண்டு கடத்திகளுக்கு n 2 ஆகும் எனவே முதலில் Deq அதாவது பரஸ்பர தூரங்களை கண்டறியவும் எனவே 3 கடத்திகள் உள்ளன எனவே 2 இங்குள்ளது 3 க்கு 2 mn 6 ஆகும் நான் 1 ன் அடுக்காக எழுதியுள்ளேன் அதாவது Daa1 Dab1 Dba1 Dbb1 Dca1 Dcb1 எனவே இங்கு கூறப்பட்டு தூரங்களுக்கு 4 மீட்டர் மற்றும் இந்த தூரம் 6 மீட்டர் என்று கொடுக்கப்பட்டுள்ளது நான் நேரடியாக எழுதியுள்ள மற்ற எல்லா தூரங்களையும் நீங்கள் எளிதாக கணக்கிட முடியும் ஆனால் இதை நீங்கள் எளிதாக கண்டுபிடிக்க முடியும் எனவே இது 6 7 11 7 11 6 10 7 11⅙ என்றல் இது 7 162 மீட்டர் என்று கிடைக்கும் எனவே அதைப்போல rx என்பது x ன் குழு ஆகும் அணைத்து ஆரம் மற்றும் டாயாமீட்டர் 0 2 ஆகும் இது மற்றும் இது எனவே ஆரம் என்பது 0 2 வகுத்தல் 2 எனவே 0 001 மீட்டர் ஆகும் எனவே இந்த குழு ஆரம் 0 4 சென்டிமீட்டர் ஆகும் எனவே ry என்பது 0 4 வகுத்தல் 2 0 2 சென்டிமீட்டர் அதாவது 0 002 மீட்டர் ஆகும் எனவே இந்த குழுவின் சுய GMD 1 ஐ கொண்டு நீங்கள் என்று கண்டுபிடிக்கலாம் அதனால் Dsx Daa Dab Dac Dba Dbb Dbc Dca Dcb Dcc Daa Dbb and Dcc rx மற்றும் 3 பெருக்கல் 3 மொத்தம் 9 சேர்க்கைகள் இதன் அடுக்கு 19 ஆகும் எனவே உங்களால் இந்த Dsx ஐ கணக்கிட முடியும் எனவே இது 0 001 q பெருக்கல் 0 4 அடுக்கு 4 பெருக்கல் 8 வர்க்கம் 1 ன் கீழ் 9 எனவே 0 294 மீட்டர் ஆகும் அதேபோல் Dsy d 1 1 d 1 1½ சமம் ஆகும் இது 0 0894 மீட்டர் என்றாகும் எனவே மறுபடியம் சமன்பாடு 9 பயன்படுத்தினால் Cxy0ln DeqDsxDsyபாரட் பெர் மீட்டர் ஆகும் எனவே Deq DsxDsy ன் மதிப்புகளை பிரதியிட்டால் நமக்கு Cxy 0 00734 மைக்ரோ பாரட் பெர் கிலோமீட்டர் என்று கிடைக்கும் சரியா எனவே இத்துடன் ஆற்றல் செல்லும் கம்பி மின்தேக்குத் திறன் கணக்கிட்டால் நிறைவடைகிறது இருப்பினும் முத்தருவாய் ஆற்றல் செல்லும் கம்பியின் பண்பு அல்லது செயல்திறன் கணக்கிடும்பொழுது இந்த மின்னேற்ற மின்னோட்டத்தின் மின்தேக்குத்திறனின் விளைவை பார்ப்போம் எனவே அடுத்த ஒன்று எனவே இந்த மின்தேக்குத்திறன் தலைப்பு முடிந்துவிட்டது சரியா அடுத்ததாக மின் அமைப்பு மற்றும் ஒரே அலகு அமைப்புமுறை தலைப்புகளை பார்ப்போம் சரியா எனவே மின் அமைப்பு மற்றும் ஒரே அலகு அமைப்புமுறை சரியா எனவே இங்கே பொதுவாக ஒரு மின் அமைப்பு பிணைத்தின் படத்தை வரைகிறோம் எனவே மின் அமைப்பு கூறு மற்றும் ஒரே அலகு அமைப்புமுறை அகையவற்றின் கோட்டு விளக்கப்படத்தை வரையலாம் எனவே இதனை நம்மால் கோட்டு விளக்கப்படத்தை கொண்டு விவரிக்க முடியும் ஒரு நாம் முத்தருவாய் சரிசமநிலையுடைய மின் அமைப்பை பார்க்கிறோம் எனவே ஒருவேளை சமனிலா அமைப்பை கருத்தில்கொள்ளவேண்டுமெனில் கடத்திகளுக்கு இடையேயான பரஸ்பர பிணைப்பு மற்றும் கம்பி மற்றும் நிலையகம் ஆகியவற்றிற்கு இடையேயான பிணைப்பை கருத்தில் கொள்ள வேண்டும் அதாவது அதன் பரஸ்பர தருவாய் மற்றும் கடத்தி மற்றும் நிலையகம் இவற்றிற்கு இடையே என அனைத்தையம் கருத்தில் கொள்ள வேண்டும் மற்றும் ஒரு நிலையிலா அமைப்பை கருத்தில் கொள்கிறீர்கள் என்றால் அதன் பரிமாற்றுத் தூண்டம் குறிப்பாக ஒவ்வொரு தருவாயிலும் சம அளவு ஆற்றலை கொண்டுசெல்லும் ஆற்றல் செல்லும் கம்பியினை கருத்தில் கொள்ளும்பொழுது மேற்குறிய பரிமாற்றுத் தூண்டத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் இது ஒரு நிலைப்படுத்தப்பட்ட அமைப்பு ஒருவேளை நம் நாட்டில் உள்ள 11 kV பரவல் முறையை distribution சிஸ்டம் கருத்தில்கொள்ளும்பொழுது மின் பளு நிலைப்படுத்தப்பட்டதாக இருப்பதில்லை சில நேரங்களில் அது சமனிலா எனவே அந்த சூழல்களின் பரிமாற்றுத் தூண்டதை கருத்தில்கொள்ள வேண்டும் அப்பொழுது உங்களால் கோட்டு வரி விளக்கப்படத்தை வரைய முடியாது இப்போது நீங்கள் 3 தருவாய்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே சக்தி அமைப்பு கூறுகள் எனவே பரிமாற்ற அமைப்பு இந்த விஷயத்திற்கு ஒற்றை வரி வரைபடத்திற்கு செல்லும் நாங்கள் பின்னர் வருவோம் எனவே ஒரு முத்தருவாயின் சிக்கலான மின் சுற்றுவலி படம் வரைவது சற்று கடினம் எனவே உங்களிடம் a b c 3 தருவாய்கள் மற்றும் மின் சுற்றுத் தகாப்பான் நிலவியல் மாற்றிகள் மட்டும் ஒருங்கிணை மின்னாக்கி போன்ற பல கூறுகள் உள்ளதலாகும் மேலும் இணைத்தட மின்தேக்கி FACTS போன்ற பல சிக்கலான உள்ளதால் இவை அனைத்தையும் மொத்தமாக பார்க்கும்பொழுது இது மிக சிக்களாக இருக்கும் எனவே மின் அமைப்பை எளிமையான குறியீடுகளால் பிரதிநிதித்துவப்படுத்துவதே நடைமுறையாக இருக்கும் இதனால்தான் மின்பொறியாளர்கள் ஒரே அலகு அமைப்புமுறையை உருவாக்கியுள்ளார்கள் இங்கே மின்னோட்டம் மின்னழுத்தம்ஆற்றல் மற்றும் மின்னெதிர்ப்பு போன்ற வெவ்வேறு இயற்பியல் காரணிகள் விவரிக்கப்பட்டிருக்கும் இவை தசம பின்னங்களாகவோ அல்லது அடிப்படை அலுவுகளாகவோ கொடுக்கப்பட்டிருக்கும் எனவே இந்த அமைப்பில் வெவ்வேறு மின்னழுத்த அளவுகள் மறைந்துவிடும் எனவே நமக்கு பரிமானமிலா அளவுகள் கிடைக்கும் எனவே மின்னழுத்த அளவுகள் மறைந்துவிடும் மற்றும் மின் சுற்றுத் தகாப்பான் நிலவியல் மாற்றிகள் ஒருங்கிணை மின்னாக்கி அணைத்தும் எளிமையான மின்னெதிர்ப்பகை மாறிவிடு எனவே இதன் சக்திதான் இதன் நன்மை ஆகும் ஒருமுறை அனைத்தையும் நாம் ஒரே அலகு அமைப்புமுறை அமைப்பாக மாற்றிவிட்டால்அது நமக்கு மிகவும் சுலபமாக இருக்கும் அனால் அதற்கு முன்பாக ஒரு அளவை எவ்வாறு ஒரே அலகு அமைப்புமுறையாக மற்ற வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்துகொள்ள வேண்டும் இதனை செய்யும்பொழுது மாணவர்கள் சில வேடிக்கையான தவறுகளை செய்வதுண்டு எனவே இதை எவ்வாறு சரியாக செய்வது என்று நாம் பார்க்க வேண்டும் முதலில் நான் இதனை ஆரம்பிக்கிறேன் ஒரு நிலைப்படுத்தப்பட்ட முத்தருவாய்முறையை கருத்தில் கொள்ளுங்கள் இந்த முத்தருவாய் அமைப்பை கருத்தில் கொள்ளுங்கள் எடுத்துக்காட்டாக ஒரு ஒருங்கிணை மின்னாக்கியை கருத்திக்கொள்ளுங்கள் இது உங்கள் தருவாய் a இது தருவாய் b மற்றும் இது தருவாய் c மின்னழுத்தம் ஆகும் மற்றும் இதன் மின்னெதிர்ப்பு Zg ஒருங்கிணை மின்னாக்கியைகுறிக்கிறது மேலும் இது முக்கிளைஇணைப்பு மின் பளு ஆகும் மற்றும் இந்த சரிசமநிலையுடைய அமைப்பு இதன் மின்னெதிர்ப்பு ZL ZL ZL ஆகும் எனவே நிலையகங்களுக்கு இடையே இணைக்கப்பட்ட சரிசமநிலையுடைய அமைப்பு ஆகும் நிலையகம் வழியாக எந்த மின்னோட்டமும் செல்லாது என்பதால் இந்த மின்னெதிர்ப்பு Zn எந்த ஒரு விளைவையும் கொடுக்காது அனால் இது ஒரு ஒரு சரிசமநிலையில்தான் இவ்வாறு நடக்கும் ஆனால் நடைமுறையில் எதுவும் சரிசமநிலை அகத்து எனவே இது ஒரு சரிசமநிலையுடையது என்பதால் தருவாய் a தருவாய் b மற்றும் தருவாய் c அணைத்து ஒரே அளவு மின்னோட்டம் மற்றும் ஆற்றலை கொண்டிருக்கும் எனவே நிலையகம் மின்னோட்டத்தை கொண்டு செல்லாது என்பதால் அதனை நான் இங்கே காட்டவில்லை Zn விளைவு இல்லை எனவே Ea எனும் மின்னழுத்தம் கொண்ட தருவாயின் Z Zg ஆகும் மற்றும் இது ZL மற்றும் இது இந்த தருவாயின் சமமான படம் எனவே முத்தருவாய்க்கு பதிலாக ஒரு தருவாயாக பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் எனவே KVL பயன்படுத்தினால் நமது சமன்பாடு Zg ZL Ia Ea அதாவது Ea Zg IaZg ZL Ia சரியா எனவே இது இந்த படம் 1 ல் உள்ள முத்தருவாயின் ஒரு தருவாய் பிரதிநிதித்துவம் ஆகும் மின்சுற்றமைப்புக் கோட்பாட்டில் இது போன்ற வரைபடத்தை நாம் ஏற்கனவே பார்த்திருப்போம் சரியா அதாவது இது உங்கள் படம் 1 நான் அனைத்தையும் விளக்கியுள்ளேன் இது உங்கள் படம் 1 இது உங்கள் படம் 2 படம் 1 ஒரு எளிமையான முத்தருவாய் பிணைப்பை காட்டுகிறது மற்றும் இது சரிசமநிலையுடையது எனவே நிலையகம் மின்னெதிர்ப்பில் Zn ஒரு விளைவையும் கொடுக்காது அன்று நான் ஏற்கனவே கூறியுள்ளேன் எனவே நம்மால் மேற்கோள் தருவாய் மூலம் படம் 2 மூலம் என்று சமன்பாடு 1 ஐ Ea Zg ZL Ia என்று எழுதலாம் எனவே இது புதிய தலைப்பு எனவே மறுபடியும் சமன்பாடு 1 மற்றும் படம் 2 மூலம் இந்த ஒற்றைஇணைத்தருவாய் படத்தை கொண்டுவரலாம் எனவே படம் 2 என்பது முத்தருவாயின் ஒற்றைஇணைத்தருவாய் மற்றும் இந்த அமைப்பு சரிசமநிலையுடையது சரிசமநிலையுடையது என்றால் அணைத்து தருவாயிலும் உள்ள மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டம் ஆகியவை சமம் ஆகும் அவை ஒரே அளவு ஆனால் அலைமுகப் பெயர்ச்சி 120 டிகிரி ஆகும் நம்மிடம் உள்ள அடுத்தது 120 அடுத்தது 240 சரியா எனவே அளவு ஒன்றாக இருக்கும் ஆனால் அலைமுகப் பெயர்ச்சி வெவ்வேறாக இருக்கும் நாம் இப்பொழுது நிலவியல் மாற்றிகள் பற்றி பார்ப்போம் அவை மிகவும் முக்கியம் எங்கே உள்ள பலவற்றை பற்றி நீங்கள்புரிந்து கொள்ள வேண்டும் நம்மிடம் ஒரு முத்தருவாய் மின்மாற்றி உள்ளது இதில் ஒரு முத்தருவாய் ஆற்றல் மாற்றப்படும் குறிப்பாக ஒரு மிக அதிக மின்னழுத்த அமைப்பில் மின்மாற்றியின் அளவீடு மிக அதிகமாக இருக்கும் எனவே உண்மையில் நீங்கள் ஒரு முத்தருவாய் மின்மாற்றியை வடிவமைக்க விரும்பினால் மின்காப்பு அதிகமாக தேவைப்படும் இதன்பிறகே அதனை முத்தருவாயில் இணைப்பார்கள் எனவே முதலில் மின்காப்பு தூய்மை பிறகு அதன் போக்குவரத்து மின்மாற்றியை ஒரே அலகாக நீங்கள் வடிவமைத்தால் அதன் கணம் மிகவும் அதிமாக இருக்கும் எனவேதான் பெரிய மின்மாற்றிகளை முத்தருவைகளாக வடிவமைக்கிறார்கள் எனவே ஒரு தருவாய் பழுதானாலும் மற்றும் இரண்டு தருவைக்கல் வேலை செய்யும் ஆனால் அதன் அளவீடு 57 7 அதாவது 13 58 என்றிருக்கும் எனவே இது ஒரு V இணைப்பு பொதுவாக மின்மாற்றிகள் முக்கிளைஇணைப்பகை இருக்கும் எனவே 4 சேர்க்கைகல் ஸ்டார் ஸ்டார் அகா இருக்கும் இதனை நான் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் அஸோஸியேஷன் அங்கிருந்து எடுத்துள்ளேன் எனவே இது ஸ்டார் ஸ்டார் இணைப்பு ஸ்டார் ஸ்டார் நிலையகம் உள்ளது ஆனால் டெல்டா டெல்டா வில் நிலையகம் இல்லை எனவே ஸ்டார் வகையில் மின்தொடா மின்னழுத்தம் தருவாய் மின்னழுத்ததாய் விட 3 அளவு அதிமாக இருக்கும் எனவே 4 சேர்க்கைகளின் 2 ஐ மட்டுமே நாம் பயன்படுத்துவோம் எனவே இதுதான் திட்ட வரைபடம் எனவே மின்மாற்றிக்கு எனவே அதிக இடை கொண்ட மின்மாற்றியின் இடை மற்றும் அதிகமான மின்காப்பு அனுமதிகள் போக்குவரத்து கரணங்கள் இவை காரணமாக 3 தருவாய் மின்மாற்றிகளாக இணைக்கப்பட்டுள்ளன ஒருவேளை போக்குவரத்து சுலபமெனில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பயணித்து பல்வேறு இடங்களுக்கு கொண்டுசெல்ல வேண்டியிருக்கும் எனவே 3 தருவாய் மின்மாற்றிகள் மிகவும் கனமாக இருக்கும் எனவே 1 தருவாய் மின்மாற்றிகள் சற்று கணம் கம்மியாக இருக்கும் எனவே போக்குவரத்து சுலபமாக இருக்கும் எனவே முதன்மைச்சுற்று மற்றும் துணைச் சுருணை ஆகியவையை ஸ்டார் மற்றும் டெல்டா முறையில் இணைக்கலாம் இதில் 4 சேர்க்கைகள் உள்ளன ஸ்டார் ஸ்டார் டெல்டா டெல்டா ஸ்டார் டெல்டாடெல்டா ஸ்டார் முறைகலில் இணைக்கலாம் இதில் ஒரு அமைப்புவடிவக்கத்தை படம் 3 ல் காண்பித்துள்ளேன் இப்பொழுது ஸ்டார் ஸ்டார் பயன்படுத்தினால் நமக்கு தேவைப்படும் மின்காப்பியின் அளவு குறைகிறது மற்றும் நமது மின்காப்பி மற்றும் நிலையகத்தின் செலவு குறைகிறது ஸ்டார் ஸ்டார் பயன்படுத்துவதன் மூலம் கம்பிக்கைகளுக்கு இடையேயான மின்னழுத்தம் கிடைக்காது கம்பி மற்றும் நிலையகத்திற்கு இடையேயான மின்னழுத்தம் மட்டுமே கிடைக்கும் அதாவது A to n B to n or C to n இதனால்தான் மின்காப்பியின் செலவு குறைகிறது அதனால் இதன் சமனிலா செயல்பாடு மற்றும் மூன்றாம் மேற்சுரங்கள் காரணமாக ஸ்டார் ஸ்டார் இணைப்பை பயன்படுத்துவதில்லை இப்பொழுது நாம் படிக்கப்போவதில்லை என்றாலும் மேற்சுரங்களை நீக்க மூன்றாவது சுற்று சில நேரங்களில் பயன்படுத்தப்படுகிறது இதனை ஒரு டெல்டா இணைப்பில் இணைத்துள்ளார்கள் இது மின்மாற்றியின் அகட்டில் இணைக்கப்பட்டுள்ளது இது 3 சுற்று மின்மாற்றிகள் ஆனால் இந்த 3 மாற்றி மின்மாற்றிகளை நாம் ஆய்வகத்தில் மட்டுமே பயன்படுத்தப்போகிறோம் இந்த மூன்றாம் சுருள் ரியாக்டிவ் பவர் காம்பென்சேஷனில் பயன்படுத்தப்படுகிறது இந்த 3 சுற்று மின்மாற்றிகள் பொறியியல் கல்லூரிகளில் பயன்படுத்துவோம் குறிப்பாக இதனை வைத்து ஓபன் மின் சுற்றுவலி மற்றும் கிளோஸ்ட் மின் சுற்றுவலி சோதனைகள் செய்யபடுகிறது எனவே இப்பொழுது டெல்டா டெல்டா இணைப்பு இங்கும் நடுவகம் இல்லை ஏனென்றால் ஒவ்வொரு தருவாயிலும் முழு தருவாய் மின்னழுத்தம் உள்ளது எனவே முழு மின்னழுத்தம் உள்ளது எனவே டெல்டா டெல்டா இணைப்பு மேற்சுரங்களுக்கு வழிவகுக்கிறது இது மின்மாற்றி பழுது பார்க்கும் பொழுது மிகவும் உபயோகமாக உள்ளது மின்மாற்றியின் 3 தருவாய்களில் எதோ ஒன்று பழுது என்றல் மற்ற 2 வேலை செய்யும் இதனை V இணைப்பு அல்லது ஓபன் மின் சுற்றுவலி என்று அழைக்கலாம் இந்த வகையில் இதன் ரேட்டிங் ஐ நாம் டிரேட்டிங் செய்ய வேண்டும் அதாவது 57 7 அல்லது 58 சரியா அதாவது 3 தருவாய் ஆற்றலில் 58 ரேட்டேட் மதிப்பு ஆகும் இதனை V இணைப்பு அல்லது ஓப்பன் டெல்டா இணைப்பு எனப்படும் ஆனால் அதிகமாக பயன்படுத்தப்படும் இணைப்பு என்பது ஸ்டார் டெல்டா அல்லது டெல்டா ஸ்டார் ஆகும் எனவே இந்த இணைப்பு சமனிலா மின்சுமையை பொறுத்த வரையில் மிகவும் நிலையானது மற்றும் இந்த y இணைப்பு பயன்படுத்தப்படுவதினால் இதன் மின்காப்பு செலவுகள் குறைக்கப்படும் இது மின்னழுத்தம் அதிமாக உள்ள பக்கம் பயன்படுத்தப்படும் எனவே கீழிறக்கும் மின்மாற்றியில் இதனை முத்தைமை சுற்றி பக்கம் தன பயன்படுத்த முடியும் சரியா எனவே இந்த உரிமையை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் எனவே ஸ்டார் டெல்டா அல்லது டெல்டா ஸ்டார் இணைப்பு அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது ஏனென்றால் டெல்டா வை மின்னழுத்தம் அதிகம் உள்ள பக்கம் பயன்படுத்த வேண்டும் இதனால் மின்காப்பு செலவுகள் குறையும் சரியா எனவே ஒரு 220132 kv கீழிறக்கும் மின்மாற்றிக்கு உயர் மின்னழுத்த பக்கம் பயன்படுத்தப்படும் எனவே நீங்கள் உயர்த்தினால் உதாரணமாக 33 to 220 kv என்று எடுத்துக்கொள்வோம் எனவே இந்த பக்கம் உயர் மின்னழுத்தம் மற்றும் இந்த பக்கம் குறைவான மின்னழுத்தம் எனவே ஸ்டார் டெல்டா அல்லது டெல்டா ஸ்டார் உயர் மின்னழுத்த பக்கம் மற்றும் டெல்டா குறைந்த மின்னழுத்த பக்கம் இருக்கும் இந்த பகுத்து உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிரேன் எனவே ஸ்டார் டெல்டா இணைப்பு பொதுவாக கீழிறக்கும் பகுதியில் பயன்படுத்தப்படுகிறது எனவே இப்பொழுது உயர் மின்னழுத்த பக்கத்தில் உள்ள நடுநிலை புள்ளியை அடித்தளமாகக் கொள்ளலாம் என்று இப்போது நான் எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறேன் இவை பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் கிடைக்கின்றன இது இங்கே கட்டப்படவில்லை நட்சத்திர பக்க நடுநிலை புள்ளி தரையிறக்கப்படும் இந்த பக்கமும் தரையிறக்கப்படும் என்றாலும் நான் அதை இங்கே காட்டவில்லை ஆனால் பின்னர் நாம் சரியாக காண்பிப்போம் எனவே நடுநிலை அடித்தளமாக இருக்கும் அந்த நேரத்தில் நாம் தவறு படிப்பதைப் படிக்கும்போது இந்த உரிமையைப் பற்றி பார்ப்போம் எனவே நட்சத்திரத்தின் நடுநிலை பக்கத்தை இங்கே தரையிறக்க வேண்டும் அது சரியாக தரையிறக்கப்பட வேண்டும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இது விரும்பத்தக்கது டெல்டா நட்சத்திரத்திற்கு ஒரே விஷயம் நான் எல்லாவற்றையும் சரியாகச் சொன்னேன் டெல்டா ஸ்டாருக்கு இந்த இணைப்பு பொதுவாக உயர் மின்னழுத்தத்திற்கு முன்னேறப் பயன்படுகிறது இதுவும் நான் உங்களுக்குச் சரியாகச் சொன்னேன் எனவே நட்சத்திர டெல்டா அல்லது டெல்டா நட்சத்திரம் நட்சத்திரப் பக்கம் எப்போதும் உயர் மின்னழுத்த பக்கத்தில் இருக்க வேண்டும் பவர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்திற்கான ஸ்டெப் அப் டிரான்ஸ்பார்மருக்குச் சென்றால் ஸ்டார் டெல்டா இணைப்புடன் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்பார்மருக்குச் சென்றால் அது டெல்டா ஸ்டார் சரியாக இருக்கும் எனவே 3 கட்ட மின்மாற்றியின் ஒவ்வொரு கட்ட மாதிரியும் இப்போது நாம் ஒரு கட்ட மாதிரியைப் பார்க்க வேண்டும் நீங்கள் நிறைய புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நட்சத்திர நட்சத்திரம் அல்லது டெல்டா டெல்டா இணைப்பில் உயர் மின்னழுத்தம் மற்றும் குறைந்த மின்னழுத்த பக்கத்தில் மின்னழுத்தத்தின் விகிதம் உயர் மின்னழுத்தம் மற்றும் குறைந்த மின்னழுத்த பக்கத்தில் கட்ட மின்னழுத்தத்தின் விகிதத்திற்கு சமமானதாகும் நீங்கள் மிகவும் எளிமையாக எடுத்துக் கொண்டால் நீங்கள் ஸ்டார் ஸ்டார் அல்லது டெல்டா டெல்டா இணைப்பை எடுத்துக் கொண்டால் உங்களை நீங்களே வரையலாம் எனவே உயர் மின்னழுத்தம் மற்றும் குறைந்த மின்னழுத்த பக்கத்தில் வரி மின்னழுத்தத்தின் விகிதம் ஒரே உரிமை ஏனெனில் உயர் மின்னழுத்தம் மற்றும் குறைந்த மின்னழுத்த பக்கத்தில் கட்ட மின்னழுத்தத்தின் விகிதத்திற்கு சமம் ஏனெனில் நட்சத்திர நட்சத்திரத்தில் உயர் மின்னழுத்தத்திலும் குறைந்த மின்னழுத்தத்திலும் உள்ள மின்னழுத்தத்தின் விகிதம் ஏனெனில் நட்சத்திர நட்சத்திர வழக்கு நீங்கள் அந்த வரி மின்னழுத்தத்தை நீங்கள் அழைப்பது சமம் √3 நேர கட்ட மின்னழுத்தம் மற்றும் டெல்டா டெல்டா கேஸ் லைன் மின்னழுத்தம் மற்றும் கட்ட மின்னழுத்தம் இரண்டும் ஒரே மாதிரியானவை எனவே அதனால்தான் எச் வி மற்றும் எல்வி பக்கத்தில் கட்ட மின்னழுத்தத்தின் விகிதம் அவை ஒன்றே நீங்கள் அதை செய்ய முடியும் ஏனென்றால் நீங்கள் இயந்திர வலது மின்சார இயந்திரத்தையும் படித்தீர்கள் மேலும் அதிக மின்னழுத்தத்திற்கும் குறைந்த மின்னழுத்த பக்கத்திலும் தொடர்புடைய வரி மின்னழுத்தத்திற்கு இடையில் எந்த கட்ட மாற்றமும் இல்லை நட்சத்திர நட்சத்திர இணைப்பு மற்றும் டெல்டா டெல்டா இணைப்புக்கு உயர் மின்னழுத்த பக்கத்திலும் குறைந்த மின்னழுத்த பக்கத்திலும் தொடர்புடைய வரி மின்னழுத்தத்திற்கு இடையில் எந்த கட்ட மாற்றமும் இல்லை பார் நான் எந்த முதன்மை அல்லது இரண்டாம் நிலைகளையும் பயன்படுத்தவில்லை நான் உயர் மின்னழுத்தம் மற்றும் குறைந்த மின்னழுத்த உரிமையைப் பற்றி மட்டுமே பேசுகிறேன் எனவே நட்சத்திர நட்சத்திரம் அல்லது டெல்டா டெல்டா வலதுபுறம் எந்த கட்ட மாற்றமும் இல்லை உயர் மின்னழுத்த பக்கத்தில் தொடர்புடைய வரி மின்னழுத்தத்திற்கும் வலது மின்னழுத்த பக்கத்திற்கும் இடையில் இருப்பினும் நட்சத்திர டெல்டா மற்றும் டெல்டா நட்சத்திர இணைப்புகள் மற்றும் 30 டிகிரி கட்ட மாற்றத்திற்கு வழிவகுக்கும் அதாவது நட்சத்திர டெல்டா அல்லது டெல்டா நட்சத்திரம் அவற்றின் இணைப்பு முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை கோட்டிற்கு இடையில் 30 டிகிரி ஒரு கட்ட மாற்றத்திற்கு வழிவகுக்கும் இப்போது நீங்கள் மின்னழுத்தத்தை சரியாக அழைப்பதை வரிசைப்படுத்த முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை வரிக்கு இடையில் வருகிறேன் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை கோட்டிலிருந்து வரி மின்னழுத்தத்திற்கு இடையில் உதாரணமாக இது எடுத்துக்காட்டாக நீங்கள் நட்சத்திர டெல்டா இணைப்பை எடுத்துக்கொள்கிறீர்கள் படம் 3 இன் நட்சத்திர டெல்டா திட்ட வரைபடத்தைக் கவனியுங்கள் அதாவது இந்த வரைபடம் இப்போது இந்த வரைபடத்தை இந்த ஒரு நட்சத்திர டெல்டாவை அறிந்திருப்பதைக் கண்டோம் எனவே இந்த விஷயத்தில் உங்கள் இந்த பக்க நட்சத்திர பக்கமானது உண்மையில் மூலதன A B C மற்றும் டெல்டா பக்க சிறியது a b c டெல்டா என்பது வரி மற்றும் கட்ட மின்னழுத்தம் ஒன்றே எனவே டெல்டா நீங்கள் ஃபாஸரை வரையினால் இது டெல்டா சைட் வாப் வி கா 120 டிகிரி தவிர காட்டப்படவில்லை ஆனால் அது 120 டிகிரி சமநிலையிலிருந்து தெரியும் VAn ஒரு குறிப்பாக எடுத்துக் கொள்ளப்பட்ட நட்சத்திர பக்கத்திற்கான நட்சத்திர பக்கத்திற்கும் எனவே இது எனது VAn பின்னர் VBn மற்றும் இந்த VCn 120 டிகிரி இடைவெளியில் உள்ளன எனவே இது VBn எனவே VnB நூறு 180 டிகிரி எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே அதற்கு நேர்மாறாக எனவே இது VnBthat பொருள் இது எனது VnB அதாவது V இது நீங்கள் இதை முழுமையாக்குகிறீர்கள் இது VAB ஆகும் எனவே VAB VAB VAn VnB எனவே இது எனது VAB எனவே அதாவது இந்த கோணம் 30 டிகிரி ஆகும் அதாவது இது VAn ஆனால் இந்த VAB 30 டிகிரி இப்போது நீங்கள் வைத்தால் நான் இதை உருவாக்கினால் நான் இதை இங்கே செய்தால் நான் இதை இங்கே செய்தால் நான் இதை VAB இங்கே செய்தால் இது என் VAB இங்கே இந்த கோணம் 30 டிகிரி என்று பொருள் அதாவது அதாவது இது இந்த நட்சத்திர பக்க வரி மின்னழுத்தம் 30 பக்க டிகிரி மூலம் டெல்டா பக்க வரி மின்னழுத்தத்தை வழிநடத்தும் நட்சத்திர பக்க வரி மின்னழுத்தம் இது வரி மின்னழுத்தத்திலிருந்து டெல்டா பக்க வரி மற்றும் இது வரி மின்னழுத்த VAB க்கு நட்சத்திர பக்க வரி எனவே V மூலதனம் ஒரு மூலதனம் B எனவே VAB வப்பை 30 டிகிரி முன்னிலை வகிக்கிறது அதாவது நட்சத்திர டெல்டா அல்லது டெல்டா ஸ்டார் 30 டிகிரி கட்ட மாற்றம் இருக்கும் நன்றி